காலை வணக்கம் மீண்டும் பொறியியல் அளவியல் பற்றிய படிப்புக்கு வரவேற்கிறேன் நாங்கள் இங்கே ஆய்வக செயல்முறை விளக்க அமர்வில் இருக்கிறோம் நாங்கள் வெர்னியர் காலிபர் மைக்ரோமீட்டர் போன்ற பல்வேறு கருவிகளை முன்பு விவாதித்தோம் இப்போது எங்களிடம் வெர்னியர் ஹைட் கேஜ் உள்ளது வெர்னியர் ஹைட் கேஜ் மற்றொரு வெர்னியர் கருவியாகும் இது உயரத்தை அளவிட பயன்படுகிறது எனவே இந்த வெர்னியர் ஹைட் கேஜ் இங்கே இருப்பதைக் காணலாம் இது வெர்னியர் ஹைட் கேஜ் ஆகும் இது பல்வேறு கூறுகளைக் கொண்டுள்ளது மற்றும் வெர்னியர் காலிப்பருடன் மிகவும் ஒத்திருக்கும் இதில் வேறுபாடு என்னவென்றால் எங்களிடம் காலிபர்கள் இல்லை ஆனால் ஒரு அளவிடும் ஸ்க்ரைபர் அதை ஸ்க்ரைபர் நங்கள் அழைக்கிறோம் அதை ஸ்டைலஸ் என்றும் அழைக்கிறோம் எனவே இதில் ஒரு தாடை மட்டுமே நகரக்கூடியது எனவே இது ஒரு தாடை அல்ல என்பதால் அது ஒரு ஸ்க்ரைபு எனவே இந்த கருவியின் நகரும் பகுதி ஸ்லைடர் என்று அழைக்கப்படுகிறது ஸ்லைடரை இது போன்று மேலும் கீழும் நகர்த்தலாம் இந்த திருகுகளை நாம் தளர்த்தும் போது அதை மேலும் கீழும் நகர்த்தலாம் முழுமையான காட்சியில் பார்க்கும்போது ஒரு பெரிய அளவுகோலான செங்குத்து அளவுகோல் இருப்பதைக் காணலாம் அது பிரதான அளவுகோல் என்று அழைக்கப்படுகிறது இந்த பிரதான அளவுகோலில் இருபுறமும் அளவுத்திருத்தங்களைக் கொண்டிருக்கும் மற்றும் அளவுத்திருத்தங்கள் அங்குலம் மற்றும் மில்லிமீட்டர் ஆகிய இரண்டு அளவீடுகளிலும் அளவீடு செய்யப்பட்டிருக்கிறது பிரதான அளவின் இருபுறமும் எங்களுக்கு வழிப்படுத்தும் முகப்பு உள்ளது இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அல்லது ஹார்டெண்டு ஸ்டீல் இரண்டு வழிப்படுத்தும் முகங்களைக் கொண்டுள்ளது இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வகையான நிறமுடையது எனவே இந்த இரண்டு வழிப்படுத்தும் முகங்களின் மேலும் கீழும் ஸ்லைடர் நகர்கிறது மற்றும் வழிப்படுத்தும் முகங்கள் நன்றாக நிலை நாட்டப்பட்டுள்ளது எனவே கிரைண்டரை நகர்த்துவதில் எந்த பிலேயும் இல்லை எனவே உங்களுக்குத் தெரியும் இது ஒரு இயந்திரக் கருவி என்று அதில் நான் முன்பு விவாதித்தபடி சிறிய துகள்கள் தூசி அல்லது சில்லுகளுடன் இருந்தால் அதில் சில பிழைகள் இருக்கலாம் எனவே கருவியின் வயது மற்றும் பயன்பாட்டுடன் பிழைகள் உயரக்கூடும் அல்லது அவை அழுக்காக இருக்கும் சுற்றுச்சூழல் நிலையின் காரணமாக பிழைகள் உயரக்கூடும் எனவே இந்த ஸ்கிரிபரின் முக்கிய பங்கு இது தான் நீங்கள் இந்த ஸ்க்ரைபரைப் பார்த்தால் அதன் முனை கூர்மைப்படுத்தப்பட்டு இருக்கிறது ஏனெனில் இது குறிப்பதற்கும் பயன்படுத்தப்படுகிறது மேலும் வெர்னியர் காலிபர் ஸ்க்ரைபரின் அடித்தளமாக இருப்பது மிகவும் முக்கியம் சரி நான் இந்த ஸ்க்ரைபரை இங்கே தளர்த்துவேன் இந்த ஸ்க்ரைபரை கழற்றுவேன் அதனால் அதை அகற்ற முடியும் எனவே இந்த ஸ்க்ரைபரை கீழ் மேற்பரப்பை உங்களுக்குக் காட்ட விரும்புகிறோம் எனவே ஸ்க்ரைபரின் மேற்பரப்பு சரியாக தரையிறக்கப்பட்டுள்ளது எனவே ஸ்க்ரைபரை கூர்மைப்படுத்த வேண்டிய போதெல்லாம் அதை மேல் மேற்பரப்பில் இருந்து கூர்மைப்படுத்த வேண்டும் இந்த மேற்பரப்பில் இருந்து கூர்மைப்படுத்த வேண்டும் இந்த ஸ்க்ரைபரின் அடிப்பகுதி அல்லது மேற்பரப்பு என்பது அடிப்படையில் அளவு பிரிப்பு செய்யப்பட்டிருக்கிறது எனவே அது ஒருபோதும் அரைக்கப்படாது மற்றும் மேற்பரப்பு குரோம் ஸ்டீலால் ஆனது சில நேரங்களில் ஸ்க்ரைபரின் அடிப்பகுதியின் மேற்பரப்பு அளவிடும் முகம் என்று அழைக்கப்படுகிறது எனவே சரி செய்ய முயற்சிக்கும் ப்ரோபின் நீட்டிப்ப்பின் பிற சாதனத்தில் சரிசெய்யும் கூறுகளை பயன்படுத்தி நாங்கள் ஸ்டைலசை சரி செய்ய முயற்சிக்கிறோம் நான் ஸ்க்ரைபர் அல்லது ஸ்டைலஸ் என்ற வார்த்தையை அடிக்கடி மாறி மாறி பயன்படுத்துவேன் எனவே உள்ள சரி செய்தல் சாதனத்தில் பொருத்தப்பட்டுள்ளது அதில் நட்டு எங்களிடம் உள்ளது இது தேவைப்பட்டால் சிறிது பொதிவு செய்யப்படலாம் எனவே இவை எங்கள் வெர்னியர் ஹெயிட் காஜின் முக்கிய கூறுகள் ஆகும் இந்த ஹெயிட் காஜ் மிட்டோடோயோவால் உருவாக்கப்பட்டது மேலும் இது நீங்கள் பார்க்கக்கூடிய அளவுத்திருத்தம் 300 மி மீ ஆகும் ஆனால் அதன் மேல் ஸ்லைடரை சரிசெய்ய உயரம் இன்னும் அதிகமாக உள்ளது நீங்கள் அதில் பார்த்தால் வெர்னியர் ஹெயிட் காஜின் முக்கியமான பகுதி கீழ் மேற்பரப்பு ஆகும் இந்த கீழ் மேற்பரப்பு இப்போது தட்டையாக இருக்க வேண்டும் மற்றும் அது வெர்னியர் ஹெயிட் காஜின் முக்கியமான பகுதிகளில் ஒன்றான அது கருவியின் துல்லியத்தை தீர்மானிக்கும் இதன் அடிப்படையில் மட்டுமே அளவீடுகளில் துல்லியமும் பிரிசிசனும் வரும் எனவே வெர்னியர் ஹெயிட் காஜை முதலில் மேஜையில் வைத்துள்ளதை காணலாம் எனவே உங்களுக்கு இது உண்மையில் மர மேஜை என்பதை காட்ட நான் விரும்புகிறேன் இங்கே மேஜை ஒரு நல்ல அடித்தளமாக இல்லை எனவே நாம் ஒரு மேற்பரப்பு தட்டை பயன்படுத்த வேண்டும் இந்த மேஜையை பயன்படுத்தினால் என்ன செய்வது நீங்கள் பார்த்தால் நான் ஒரு ஃபீலர் காஜை பயன்படுத்த முயற்சிக்கிறேன் மேஜை மேற்பரப்புக்கும் வெர்னியர் ஹெயிட் காஜின் கீழ் மேற்பரப்பிற்கும் இடையில் ஏதேனும் இடைவெளி இருக்கிறதா என்று பார்க்க முயற்சி செய்வோம் எனவே இது மிகவும் அடர்த்தியான ஃபீலர் கேஜ் ஆகும் இது 80100 அதாவது 0 8 வரிசைமுறையில் உள்ளது எனவே நீங்கள் அது இங்கே செருகப்பட்டிருப்பதை காணலாம் எனவே இங்கே ஒரு சிறிய முட்டு அல்லது சிறிய அகடு உள்ளது எனவே இந்த மேற்பரப்பு நிலைநாட்டப்பட்டதாக இல்லை விஷயம் என்னவென்றால் ஹெயிட் காஜை சில அடையாளங்களை உருவாக்க தரை மேற்பரப்பில் தேய்க்க வேண்டும் அதனால் அது போன்ற எந்த மேற்பரப்பையும் பயன்படுத்த பரிந்துரைக்கப்படாது எனவே அடிப்படை சாதனம் அளவியல் ஆய்வகத்தில் உள்ள அடிப்படை கருவி ஆகும் வெர்னியர் ஹெயிட் காஜை பயன்படுத்த மேற்பரப்பு தட்டு இருக்க வேண்டும் இப்போது எனது வெர்னியர் ஹெயிட் காஜை மேற்பரப்பு தட்டில் வைப்பேன் வெர்னியர் ஹெயிட் காஜ் இப்போது மேற்பரப்பு தட்டில் வைக்கப்பட்டுள்ளது இப்போது அதே பயிற்சியைச் செய்ய முயற்சிப்போம் 5100 வரிசையில் 0 05 மிமீ தடிமன் கொண்ட மிக நேர்த்தியான ஃபீலேர் காஜை செருக முயற்சிப்போம் எனவே இது செருகப்படுகிறதா எனவே இரு பக்கங்களிலிருந்தும் எந்தப் பக்கத்திலும் அது செருகப்படவில்லை அதாவது இது மிகவும் உணர்திறன் கொண்டது இது மேற்பரப்பு தட்டுடன் மிகவும் தட்டையானது இப்போது கருவிகளின் முதல் வழிகாட்டுதலான சுத்தம் செய்வதைப் பின்பற்றுவோம் இதற்கு முன்பு மேற்பரப்பு தட்டை சுத்தம் செய்துள்ளோம் எனவே எங்கள் கருவியின் கீழ் மேற்பரப்பை அசிட்டோன் அல்லது துணியை பயன்படுத்தி சுத்தம் செய்வோம் எனவே இந்த துணியை மேற்பரப்பு தட்டின் மேல் விரைவாக தேய்ப்பேன் எனவே அனைத்து தூசி துகள்களையும் தவிர்க்க தூய்மை செய்யும் வேலை முடிந்துவிட்டது உண்மையில் நாங்கள் இதற்கு முன்பு வெர்னியர் ஹெயிட் காஜை சுத்தம் செய்துள்ளோம் சரி நீங்கள் காணலாம் அதனுடைய எடை மற்றும் நட்ஸின் தளர்வின் காரணமாக அது கீழே விழுகிறது இப்போது அது கீழே விழுந்ததால் பூஜ்ஜிய பிழையை நாம் காணலாம் எனவே ஏதேனும் பூஜ்ஜிய பிழை உள்ளதா ஸ்க்ரைபின் கீழ்ப்பகுதி தரையில் படும் பொழுது வெர்னியர் கேலிபேரின் பூஜ்ஜிய வரி முதன்மை அளவீடுடன் இணைந்து இருக்க வேண்டும் எனவே ஏதேனும் பூஜ்ஜிய பிழை உள்ளதா இல்லை பூஜ்ஜியம் பூஜ்ஜியத்துடன் ஒத்துப்போகிறது எனவே இது ஒரு நல்ல செய்தி இங்கு குறைந்தது கருவியின் பிழைகளை பற்றி கவலை பட தேவை இல்லை எனவே இதைப் பயன்படுத்தி நாம் எந்தவிதமான கணக்கீடுகளையும் செய்யலாம் இப்போது அளவீட்டைச் செய்வதற்கு முன் ஒரு ஹெயிட் காஜைப் பற்றி மேலும் சில தகவல்களை வழங்க விரும்புகிறேன் வெர்னியர் ஹெயிட் காஜ் என்பது ஒரு அளவுக்கூறுகள் உள்ள அளவுகோல் அல்லது பட்டி ஒரு செங்குத்து நிலையில் தரையிறக்கப்பட்ட மற்றும் மடிந்த அடித்தளத்தால் இறுதியாக நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது நான் சொன்னது போல நுட்பமான தரை மேற்பரப்பு தட்டு கட்டாயமாகும் எனவே அளவிட வேண்டிய பொருளின் அம்சம் அடித்தளத்திற்கும் அளவிடும் தாடைக்கும் இடையில் வைக்கப்படுகிறது ஸ்டைலஸ் ஒரு ஸ்லைடர் மேல் பொருத்தப்பட்டிருக்கிறது அது மேலும் கீழும் நகரும் மற்றும் அது நட்டை பயன்படுத்தி இறுக்கலாம் நேர்த்தியாக சரி செய்யும் நட்டு அங்கே உள்ளது மற்றும் நேர்த்தியாக சரி செய்யும் கிளாம்ப் உள்ளது எனவே கிளாம்பிங் திருகுகள் இரண்டும் வெர்னியர் காலிபர் போல முதலில் கிளம்பை இறுக்கும் முதலில் நேர்த்தியாக சரி செய்யும் கிளாம்ப்பை இறுக்க வேண்டும் பிறகு நேர்த்தியாக சரி செய்யும் திருகுவை பயன்படுத்தி நேர்த்தியாக சரிசெய்ய முடியும் பின்னர் விரும்பிய உயரத்தைப் பெற்ற பின்பு பிரதான திருகுகளை இறுகப் பற்றிக் கொள்ளலாம் பின்பு தகுந்தவாறு அளவுகாணலை குறித்து வைத்துக் கொள்ளலாம் எனவே டெப்த் காஜை போல இல்லாமல் ஹெயிட் காஜில் பிரதான அளவு நிலையானது அதே சமயம் ஸ்லைடர் மேலும் கீழும் நகரும் மேலும் இந்த கருவியின் குறைந்தபட்ச எண்ணிக்கை 0 02 மிமீ ஆகும் அது அங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது நேர்த்தியான டூல் ரூம் பயன்பாட்டிற்கு வெர்னியர் ஹெயிட் காஜஸ் 150 முதல் 500 மி மீ வரை பல்வேறு அளவுகளில் கிடைக்கிறது சில மாதிரிகள் நகரக்கூடிய தாடையில் விரைவாக சரிசெய்தல் திருகு வெளியீட்டைக் கொண்டுள்ளன இது தோராயமாக எந்த இடத்திற்கும் நேரடியாக செல்ல முடியும் எனவே இது உதவியாக இருக்கும் வெர்னியர் ஹெயிட் காஜஸ் ஆய்வுத் துறையில் பயன்பாடுகளைக் காண்கின்றன ஆய்வுத் துறையில் தான் பொருள்கள் தயாரிக்கப்பட்ட பின்னர் அளவீடுகள் எடுக்கப்படும் எனவே நவீன ஹெயிட் காஜசின் மாறுபாடு ஆப்டிகல் எலக்ட்ரானிக் மற்றும் டிஜிட்டலாக இருக்கலாம் மேலும் அவை அதிகப்படியாக பிரபலமடைந்து வருகின்றன எனவே எனவே நான் கூறியது போல ஒரு டிஜிட்டல் வெர்னியர் காலிபர் இருந்தால் நான் பூஜ்ஜியத்தை சரி செய்ய வேண்டியதில்லை இது மெக்கானிக்கல் என்பதனால் இதில் எப்போதும் நாம் பூஜ்ஜியத்தை சரி செய்ய வேண்டும் மற்றும் அதில் பூஜ்ஜிய பிழை ஏற்பட்டால் பூஜ்ஜிய பிழையுடன் உழைக்க வேண்டும் எனவே இங்கே சில கூறுகளின் உயரத்தைக் கண்டுபிடிக்க முயற்சிப்போம் நான் இதை ஒர்க்பீஸ் என்று அழைக்கிறேன் சரி எனவே இது ஒரு கூறு அதன் உயரம் என்ன நான் என்ன செய்வேன் நான் இந்த ஸ்டைலஸை இந்த கூறு மீது வைப்பேன் சரி இப்போது நான் ஃபயின் அட்ஜஸ்ட்மென்ட் ஸ்லைடரை முதலில் பூட்டுவேன் பின்னர் ஸ்லைடரின் ஃபயின் அட்ஜஸ்ட்மென்ட் பகுதி பின்னர் ஸ்லைடரின் பிரதான திருகு பிறகு பைன் அட்ஜஸ்ட்மென்ட் பகுதி அங்கே மேலே வைக்கப்படுகிறது அதை சரியாக வைத்திருந்தால் அதை சரி செய்ய தேவை இல்லை பிறகு அதை பூட்டலாம் இப்போது இங்கே வாசிப்பை நாம் குறித்து வைக்கலாம் வெர்னியர் காலிப்பருடன் மிகவும் ஒத்திருக்கிறது என்பதை நாம் கவனிக்க முடியும் ஏனென்றால் எங்களிடம் இதுபோன்ற வெர்னியர் மற்றும் முக்கிய அளவுகள் உள்ளன எனவே இந்த கூறுகளின் உயரம் என்னவென்று என்பதை நீங்கள் காணலாம் எந்த புள்ளி ஒத்துப் போகிறது என்பதை நான் பார்க்கிறேன் எனவே 48 ப்ளஸ் ஏதோ ஒன்று அந்த எதோ ஒன்று எது மற்றும் எந்த வரி ஒத்துப் போகிறது என்பதை நாம் காணலாம் சரி 42 வது வரி ஒத்துப்போகிறது எனவே எங்கள் ஒர்க் பீசின் உயரம் 42 X 0 02 48 84 மி மீ ஆகும் எனவே இது ஒரு பயன்பாடு மட்டுமே எங்கள் கருவியின் வரம்பிற்குள் எந்த வொரு ஒர்க் பீசின் உயரத்தையும் நாம் காணலாம் சரி இதன் நடுப்பகுதியை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் சரி இந்த உயரம் உண்மையில் 48 84 இதை நாம் 48 842 ஆக சரிசெய்யலாம் இது மத்திய புள்ளி 24 48 மி க்கு சமம் ஆகும் இது நாம் செய்யக்கூடிய மற்றொரு வழி இங்குள்ள ஸ்க்ரைபின் உயரத்தை எறும்பு அளவுக்கு வேண்டுமானாலும் குறைக்கலாம் எனவே நாம் என்ன செய்ய முடியும் ஒர்க்பீசில் அடையாளத்தை உருவாக்க ஸ்க்ரைபரை உருவாக்க நாம் ஸ்ளைடரின் உயரத்தை இங்கே குறைக்கலாம் எனவே நாம் இங்கே ஒரு அடையாளத்தை உருவாக்க முடியும் எனவே ஒரு அடையாளத்தை உருவாக்குவதற்கான விதி என்னவென்றால் ஹெயிட் காஜை ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் வைக்க வேண்டும் நான் 90 டிகிரியில் வைத்தால் அடையாளம் நுட்பமாக இருக்காது என்பது உங்களுக்கு தெரியும் இது சரி அல்ல வலது இடது வலது இது ஒரு நல்ல வழி அல்ல இடையிடையில் குறிப்பது ஒரு நல்ல வழி அல்ல மற்றும் அது பரிந்துரைக்கப்படாது ஒரு அடையாளத்தை உருவாக்குவதற்கு சிறந்த வழி அதை சில கோணத்தில் சாய்ப்பது போன்ற ஒரு தயாரிப்பை உருவாக்குவது எனவே ஒர்க்பீசில் ஒரு மூலையில் படும் படி அடையாளத்தை ஒரே நேரத்தில் குறிக்க இது மிகச் சிறந்த வழி இது மனித உடல் போன்றது தொழிற்சூழலியலில் விதி என்னவென்றால் வேண்டிய போதெல்லாம் நாம் கோடுகளை வரைய மேல்பக்கத்திலிருந்து கீழே வரையலாம் நாம் இது போல ஒரு கோட்டை வரையும் போதெல்லாம் அதை வரைய இதுவே சிறந்த வழி இதுவே தலைகீழாகவும் இடமிருந்து வலமாகவும் மேலிருந்து கீழாகவும் இருக்க வேண்டும் எனவே நாம் அவ்வாறு குறிக்கும் போதெல்லாம் கருவியை சிறந்த முறையில் வைத்திருப்பதால் நமது கை சமநிலையில் தளர்வாக இருக்க விரும்புகிறது மேலும் கையின் தளர்வான நிலை இது போன்ற ஒன்றைக் குறிப்பது பரிந்துரைக்கப்படவில்லை இது போல கையை பின்புறம் கொண்டு வருவது நல்லது நான் குறிக்க வேண்டும் என்றால் இது இப்படி இருக்க வேண்டும் எனவே தொழிற்சூழலியலில் விதி என்னவென்றால் எப்பொழுதாயினும் குறிக்க நீங்கள் விரும்பினால் நான் சொன்னது போல் மேலிருந்து கீழ் அல்லது இடமிருந்து வலமாக குறிக்கலாம் என் வலது கை சமநிலைக்கு வர முயற்சிக்கிறது அல்லது கையின் நிதான நிலை இதுதான் என்று நீங்கள் சொல்லலாம் எனவே நான் இடமிருந்து தொடங்கும் போது அது இடமிருந்து வலமாக ஓய்வெடுக்கும் நிலைக்கு வர முயற்சிக்கும் எனவே நீங்கள் வலது கை நபர் என்றால் மற்றும் இடமிருந்து வலமாக அல்லது கீழிருந்து மேல் கோடுகளைக் குறிக்க முயற்சித்தால் அது கொஞ்சம் கடினமாக இருப்பதை நீங்கள் உணர்வீர்கள் ஏனெனில் இது உண்மையில் இயற்கையின் விதி என்பதால் சமநிலை நிலை அல்லது தளர்வு நிலை எல்லாம் வரக்கூடும் எனவே நாம் ஹெயிட் காஜை வைத்திருப்பதால் அதை இங்கே இழுத்தால் நல்லது எனவே இது போல தான் குறிக்க வேண்டும் எனவே நாங்கள் அதை ஒரு முறை குறித்துள்ளோம் இப்போது நான் அதை தலைகீழாக மாற்றி மற்றொரு அடையாளத்தை உருவாக்க முடியும் இந்த இரண்டு வரிகளையும் நீங்கள் காணலாம் இந்த இரண்டிற்கும் இடையிலான நடுத்தர கோடு மையப்புள்ளியில் இருக்கலாம் எனவே வெர்னியர் ஹெயிட் காஜின் மற்றொரு பயன்பாட்டைக் குறிக்க இதுவே வழி நாம் சரியாகக் குறிக்க வேண்டும் என்றால் நாம் கூட்டுத் தொகுப்பின் ஸ்குயர் ஹெட்டை அல்லது ட்ரை ஸ்குயறை பயன்படுத்தலாம் அதை வைத்து இணையான கோடுகளை இங்கே குறிக்கலாம் இதை எப்போதும் ஹெயிட் காஜில் செய்யலாம் நான் இங்கே ஒரு வரியைக் குறித்திருந்தால் இங்கேயும் கூட வரிகளை குறிக்க முடியும் அந்த பக்கத்தில் குறிப்பதற்காக நாம் ஒரு மையை பயன்படுத்தினோம் இருப்பினும் குறிப்பதற்கான ஒரு மை சந்தையில் இருக்கிறது அதை பயன்படுத்தி சிவப்பு வண்ணத்தில் உலோகத்தில் குறிக்கலாம் எனவே குறிப்பது தெளிவாக உள்ளது இணையான கோடுகளை இங்கே குறிக்கலாம் இப்போது நான்கு மேற்பரப்புகளிலும் இந்த வரியை பெறலாம் நீங்கள் மெஷினிங் செய்ய வேண்டுமானால் அது இங்கே குறிக்கப்பட்டுள்ளது எனவே அளவியலில் குறிப்பது மற்றும் அளவிடுவது பற்றியே இருக்கும் இது வெர்னியர் ஹெயிட் காஜின் பயன்பாடு ஆகும் மற்ற கருவிகளைப் உபயோகிக்க சில வழிகாட்டுதல்கள் உள்ளன முதல் விஷயம் என்னவென்றால் சுத்தம் செய்வது தான் நாங்கள் வேலையை தொடங்குவதற்கு முன்பு கூறுகளை சரியாக சுத்தம் செய்ய வேண்டும் என்று நான் சொன்னது போல சுத்தம் செய்யும் வேலையே தொடங்குவோம் தேவையான ஹெயிட் காஜ் மேற்பரப்பு தட்டு ஒர்க் பீஸ் ஆகியவற்றை நன்கு சுத்தம் செய்ய வேண்டும் பிரதான பீமின் நகரும் வழிகளில் சில முறை நல்ல தரமான எண்ணெயை இட வேண்டும் இரண்டாவதாக பூஜ்ஜிய புள்ளியை சரிபார்க்க வேண்டும் பூஜ்ஜிய புள்ளியை சரிபார்க்கும் போது சாதாரண வெளிச்சத்தில் அளவிடும் விசையானது ஒரு ஸ்கிரைபரின் அளவிடும் முகம் மேற்பரப்புத் தட்டைத் தொடும்போது ஹெயிட் காஜ் பூஜ்ஜியத்தை ஒட்டி இருக்கின்றதா என்பதை நாம் உறுதிப்படுத்த வேண்டும் ஹெயிட் காஜை பயன்படுத்துவதற்கு முன்பு அடிவாரத்தின் கீழ் மேற்பரப்பில் இருந்து அரிப்புக்களை எதிர்க்கும் எண்ணெயைத் துடைக்க வேண்டும் மற்றும் ஸ்க்ரைபரை மேல்புறத்தில் பிணைக்கப்பட வேண்டியது இங்கே முக்கியமானது இப்போது அவற்றின் பிழைகளை மூன்றாவதாக வைத்துக்கொள்வது அளவிடும் விசையாகும் அளவிடும் விசை சரியாக இல்லை என்றால் அது நல்ல முடிவுகளைத் தராது எனவே நாம் அளவீடுகளை எடுக்கும் போது அதிகப்படியான விசையை செலுத்த கூடாது அல்லது பொருத்தமான விசையை ஸ்கிரைபரை பயன்படுத்தி ஒர்க்பீசில் செலுத்த வேண்டும் இப்போது சிறப்பு கவனத்துடன் ஸ்கிரைபரை பைன் பீட் சகிரேவ் மூலம் முன்னூட்டுதல் வேண்டும் எனவே உதாரணமாக இந்த ஹெயிட் காஜ் இந்த உயரத்தில் திறக்கப்பட்டால் மற்றும் அதை நான் இங்கே வைக்க முயற்சிப்பது ஒரு நல்ல நடைமுறை அல்ல மேலும் அதில் செலுத்தும் விசை சரியானதாக இல்லை என்றால் இது ஸ்கிரிபரையும் மோசமாக்க முயற்சிக்கும் எனவே அதை ஒழுங்காக தளர்த்துவது முக்கியம் மற்றும் அதை ஒரு இடத்தில மெதுவாக வைக்கவும் அதை நான் நேர்த்தியாக சரிசெய்யப்படும் திருகு மூலம் இறுக்கமாக்கினால் அது சில கூடுதல் சக்தியை செலுத்தும் எனவே அதுவும் பரிந்துரைக்கப்படவில்லை நாம் அதை இங்கே வைக்கிறோம் இப்போது அதை இங்கே வைத்திருக்கிறோம் பின் இந்த பிணைப்பை இறுக்கமாக்கிய பிறகு சிறிதளவு விசை கொடுக்க முடிகிறதா என்று நாம் பார்ப்போம் முடிந்தால் இதை இறுக்குவோம் இதை இங்கே எளிதாக அகற்ற முடியும் சரி அளவிடு செய்யக்கூடிய விசை மிகவும் முக்கியமாகும் அடுத்தது தான் தற்காப்பு நடவடிக்கைகள் ஸ்க்ரைபிங்கில் இடமாறு பிழை போன்ற பொதுவான முன்னெச்சரிக்கைகள் முக்கியமானதாகும் ஸ்க்ரைபிங்கில் வரிகளை ஸ்க்ரைபிங் செய்யும் போது உறுதியாக ஸ்லைடரை பற்றி பின்னர் ஸ்க்ரைபரை ஒரு திசையில் சறுக்க வேண்டும் நான் சொன்னது போல மீள்வரைவு வேண்டாம் சரி இப்போது உங்களுக்கு செயல்முறை விளக்கத்தை காட்டினேன் இதில் மீள்வரைவு செய்ய வேண்டாம் இடைப்பட்ட கோடுகள் அல்லது இடைப்பட்ட அடையாளங்கள் வேண்டாம் ஆய்வு விதிகளான நான் சொன்னது போல் நாம் மேலிருந்து கீழாக இடமிருந்து வலமாக செய்ய வேண்டும் சரி எனவே ஸ்க்ரைபிங் முக்கியம் இல்லையெனில் அது சில பிழைகளைக் கொண்டு வரக்கூடும் சரி எனவே இவை அனைத்தும் வெர்னியர் ஹெயிட் காஜை பற்றியது எனவே அடுத்ததாக ஆய்வக செயல்முறை விளக்கம் பகுதியில் சந்திப்போம் நான் மற்றொரு கருவியை தேர்ந்தெடுத்து அதை விளக்குவேன் இப்போது நான் ஒரு சிறிய இடைநிறுத்தத்தை எடுக்கிறேன் அடுத்த சொற்பொழிவில் நகருவோம்